மீண்டும் வருக என வரவேற்கிறோம் நம் முந்தைய சொற்பொழிவுகளில் நீங்கள் அறிந்தது என்னவென்றால் சில நேர பகுப்பாய்வை எங்கணம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதுதான் இதன் சிக்கலான நிலை என்பது சுற்று அளவின் லீனியர் ஆக உள்ளது எனவே மிகப் பெரிய சுற்றுகளின் பாதைகள் நெட்கள் கணக்கிடுவதற்கு பயன்படுத்தலாம் இதனால் செட்டப் மற்றும் ஹோல்டு நேரக் கட்டுப்பாடுகளை பொறுத்து ஸ்லாக் மதிப்புகளை சரிசெய்ய முடியும் இப்போது நான் முன்பு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஆனால் அதை எவ்வாறு கையாள்வது என்று நாம் சொல்லவில்லை கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றை நீங்கள் காண்கிறீர்கள் டோபோலொஜிக்கல் நெட்லிஸ்ட்டைப் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா வழிகளை கண்டு பிடிப்பதற்காகவும் இந்த ஸ்லாக்குகளை கணக்கிடுவதற்காகவும் இந்த 0 ஸ்லாக் அல்கோரிதத்தை பயன்படுத்தி அவற்றை பூஜ்ஜியங்களுடன் சரிசெய்ய நாம் முயற்சிக்கிறோம் ஆனால் நாம் இதுவரை கருத்தில் கொள்ளாத விஷயம் என்னவென்றால் நாம் கருத்தில் கொண்டுள்ள அந்தப் பாதைகள் அனைத்தும் கணக்கிடக்கூடிய உண்மையான முக்கியமான பாதைகளாக இருக்கின்றன என்பதுதான் சில பாதைகள் மிகவும் கிரிட்டிகள் மிகவும் நீளமாக இருக்கலாம் ஆனால் பிளாக்ஸ் கேட்களின் செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானவைகளாக இருப்பதால் நடைமுறையில் இந்தப் பாதைகள் அவ்வாறு நிகழ்ந்து இருக்கலாம் எனவே எந்த விதமான சமிக்ஞை செல்ல முடியும் ஒரு பொழுதும் நீண்ட பாதையில் செல்ல முடியாது இருக்கின்ற இதைப் போன்ற சமிக்ஞை மாற்றங்கள் கேட்களில் அல்லது பிளாக்ஸ்களில் இருக்க வாய்ப்புகள் உள்ளன இதன் பொருள் என்னவென்றால் தற்போது செயல்பாடு அல்லது வடிவமைப்பு சூழலில் அந்தப் பாதையில் நேரப் பகுப்பாய்வு ஏதேனும் கொண்டு செல்ல முடியும் என்பது முக்கியமல்ல எனவே இந்த விரிவுரையில் நாம் குறிப்பாக பரிசீலிக்க வேண்டியது தவறான பாதை என்று அழைக்கப்படும் கருத்தாக உள்ளது எனவே தவறான பாதையில் நான் சொன்னது போல் சுற்று நெட்லிஸ்ட்டில் உள்ள பாதைகளை நாம் குறிப்பிடுகிறோம் ஆனால் அவைகள் செயல்பாடான பாதைகள் அல்லது இயல்பான பாதைகளாக இல்லை உனது சுற்றில் உள்ளது போல் இந்த சுற்று நெட்லிஸ்ட் அல்லது அந்த DAG யை கருத்தில் கொண்டால் நேரடியாக அது ஒரு சைலிக் கிராப் ஆக ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு ஒரு பாதையாக இருக்கும் ஆனால் அதைப் பார்க்கின்ற பொழுது நோடுகளின் அல்லது பிளாக்களின் செயல்பாட்டில் அந்தப் பாதைகள் ஒரு போதும் சமிக்ஞை ஓட்டத்தை ஏற்படுத்தாது அதன் பொருள் என்னவென்றால் அங்கே ஒரு உணர்திறன் கருத்து உள்ளது என்பதுதான் நாம் விரிவாக பார்க்கும் பொழுது உள்ளீடுகளின் கலவையாக இந்தப் பாதைகள் ஒருபொழுதும் உணர்திறன் பெறுவதில்லை என்பதுதான் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இதன் மூலம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இது போன்ற ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அங்கே என்ன இருக்கிறது 2 மல்டிபிளெக்சர்கள் உள்ளன இவைகள் தான் அந்த மல்டிபிளெக்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளீடுகள் எனவே S என்பது 0 ஆக இருந்தால் இந்த 0 உள்ளீடுகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன S என்பது 1 என்று வைத்துக் கொண்டால் அந்த 1 என்ற உள்ளீடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த செவ்வக பெட்டிகள் சில சுற்று பிளாக்களின் களாக இருக்கின்றன எனவே நாம் விவரங்களை காட்டவில்லை ஆனால் தாமத அலகு காட்டப்பட்டுள்ளது இந்தத் பிளாக் 200 தாமத அலகுகலை கொண்டுள்ளது இது ஒரு கூட்டுச் சுற்றாக இருக்க முடியும் இது மற்றொரு கூட்டுச் சுற்றாக 100 200 100 ஆக இருக்க முடியும் எனவே இந்த சுற்றினுடைய நிலையான நேர பகுப்பாய்வை மேற்கொண்டால் MUX தாமதம் புறக்கணிக்கத்தக்கது 200 பிளஸ் 200 400 சரியானது என்று அனுமானித்துக் கொண்டால் STA உங்களுக்கு வழங்கும் நீண்ட பாதை அநேகமாக இந்த 200 ஆகும் எனவே இந்த 400 ஆனது STA உங்களுக்கு தரும் நீண்ட பாதையாக இருக்கும் அநேகமாக இந்த STA ஆக நீங்கள் உள்ளீர்கள் இந்தப் பாதையை சரி செய்வதில் நீங்கள் செலவிடக் கூடிய அதிக நேரத்தை இந்த தொடர்ச்சியான சரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் இதனால் இந்த ஸ்லாக்குகள் 0 ஆகின்றன எனவே மிகத் தெளிவாக அந்த செயல்பாடுகளை நீங்கள் உற்று நோக்கினால் அங்கே மல்டிபிளெக்சர்கள் உள்ளன என்பது தெரியும் மல்டிபிளெக்சர்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த முறையில் நீங்கள் பார்த்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லைன்கள் செயல்படுத்தப்படுகின்றன எனவே S என்பது 0 க்கு சமமாக இருந்தால் v தேர்ந்தெடுக்கப்படுகிறது தலைகீழாக இருந்தால் S 0 என்பது 1 ஆகிறது எனவே x தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதனால் தாமதம் 100 பிளஸ் 200 300 ஆக இருக்கும் தற்பொழுது S என்பது 1 க்கு சமமாக இருந்தால் u தேர்ந்தெடுக்கப்பட்டு இது 0 ஆகிறது எனவே இந்த y தேர்ந்தெடுக்கப்படுகிறது தற்பொழுது இந்தப் பாதை வழியாக சமிக்ஞை பாய்கிறது மீண்டும் 300 தாமதப்படுகிறது எனவே இந்த தெளிவான நீண்ட பாதை நமது நேரடி அசைக்ளிக் கிராப் வரைபடத்தில் 400 ஐக் காண்பிக்கும் பாதை இது தவறான பாதை என்று அழைக்கப்படுகிறது இந்த சுற்றுகளில் இருக்கும் பிளாக்ஸ் அல்லது அந்த தொகுதிகள் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தவறான பாதையை அடையாளம் காண முடியும் எனவே டோபோலொஜியைப் காண்பதன் மூலம் இந்த கிராப்பில் எந்தப் பாதை தவறானது அல்லது எந்தப் பாதை தவறில்லாது என்று நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் கூடுதலாக கேட்கள் அல்லது பிளாக்களின் செயல்பாட்டைப் பார்த்தால் ஒருபொழுதும் சரியாக காணப்படாத பாதை சிலவற்றை நாம் அநேகமாக அடையாளம் காண முடியும் எனவே உதாரணத்திற்கு நீங்கள் 400 என்ற நீள பாதையை புறக்கணிக்க முடியும் மேலும் நீங்கள் மற்ற பாதைகளை மட்டுமே கருத்தில் கொள்ள முடியும் பல சுற்றுகள் உள்ளன அவைகளில் பாதைகளின் எண்ணிக்கை கேட்களின் எண்ணிக்கை அல்லது லைன்களின் எண்ணிக்கையுடன் அதிவேகமாக வளரக்கூடும் இவையேபொய்யைக் கண்டுபிடித்து அவற்றை நீக்குவதற்கான பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு உந்துலாக அமைகிறது ஒறு சிறந்த உதாரணம் ஒரு மல்டிபிலியர் இவை போன்று நிகழக்கூடிய பெரிய எண்ணிக்கையிலான பேன் அவுட்ஸ் அல்லது எஸ்க்க்ளுசிவ் OR கேட்களுடன் சுற்றுகளுக்கான பாதைகளின் எண்ணிக்கை விரிவாக பெரிய அளவில் மாறுதல் அடைகிறது எனவே குறிப்பாக அந்த சுற்றுகளுக்காக இந்த தவறான பாதையை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது இல்லையெனில் இந்த முழுமையான நிகழ்வு சிக்கலானது லீனியர் எக்போனான்சியேல் ஒன்றாக மாறுகிறது ஏனென்றால் பாதைகளின் எண்ணிக்கை விரிவானதாகவும் நன்றாகவும் இருக்கிறது பல சுற்று பாதைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற்றிருக்க முடியும் என்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இதன் பொருள் என்னவென்றால் அங்கே ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு இடையில் சில காம்பினேஷனால் லாஜிக் உள்ளன ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக 2 கிளாக் பல்ஸ் தாமதம் அதற்கு தேவைப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இங்கே சேமிக்கப்படும் தரவு மதிப்பு 2 கிளாக் பல்ஸ்களுக்கு பிறகுதான் அர்த்தமுள்ளதாகிறது 2 கிளாக் பல்ஸ்களுக்கு முன்பு இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளுனுடைய வெளியீட்டை நாம் பார்க்க மாட்டோம் எனவே சில வடிவமைப்பு அப்படி இருக்கலாம் எனவே இதைப் போன்றதொரு திட்டமான அளவை நீங்கள் பெற்றிருந்தால் அப்பொழுது சுற்றுடைய கூட்டு பகுதிக்காக t னுடைய கிளாக் காலத்திற்குள் அந்த தாமதத்தை நீங்கள் கட்டுப்படுத்த தேவையில்லை எனவே மீண்டும் நீங்கள் இந்த சுற்றுகளின் டோபோலொஜியை மட்டுமே பார்த்தால் இதை நீங்கள் பெற முடியாது இதை யோசனை அல்லது தகவல் என்று கருதுகிறேன் நீங்கள் கூடுதலாக பயனாளி யிடமிருந்து சில பாதைகள் பன்முக சைக்கிளின் இயல்பியலாக உள்ளன என்று தெரிந்து கொள்வீர்கள் மற்றும் அவை தளர்வான நேரம் சிறந்த கட்டுப்பாடுகளுடன் கையாளப்பட வேண்டும் நேரப்பகுப்பாய்வு சிக்கலைப் பற்றி பேசுகையில் இங்கே நாம் உண்மை மற்றும் தவறான பாதைகளை அடையாளம் காண முயற்சிக்கிறோம் எனவே நாம் விரும்புவது என்னவெனில் உண்மையான கிரிட்டிக்கல் பாதைகளை தீர்மானிக்க விரும்புகிறோம் ஏனென்றால் குறைந்தபட்ச சுற்று நேரத்தை இந்த கிரிட்டிக்கல் பாதைகள் உண்மையில் தீர்மானிக்கும் அதற்காக இந்த சுற்று செயல்படும் நான் கொடுத்த மல்டிபிளக்ஸ்ரர் உதாரணத்தை நீங்கள் நினைவு குற்ந்தால் ஒரு சுற்று வெளிப்படையாக ஒரு வழி தாமதம் 400 யைக் காட்டுகிறது ஆனால் அந்த 400 ஒருபோதும் வராது அந்த 400 ஐ கருத்தில் கொண்டு உங்கள் கிளாக் காலத்தை நீங்கள் ஒருபொழுதும் வடிவமைக்கவில்லை நீங்கள் 300 ஐ காம்பினேஷனால் நெட்வொர்க்கின் அதிகபட்ச தாமதமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் மற்றும் நீங்கள் உங்களது கிளாக் பிரிகியூன்சி அல்லது காலத்திற்கேற்ப சிறந்த முறையில் வடிவமைக்கிறீர்கள் எனவே இது ஒன்றாகும் மற்றும் நான் சொல்லும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் பொதுவாக இந்த ஸ்லாக் மதிப்புகளை பார்ப்பதன் மூலம் கிரிட்டிக்கல் பதைகளை அடையாளம் காண உள்ளீர்கள் அவைகள் எதிர்மறையாக இருந்தால் அந்த லைன்கள் கிரிட்டிக்கல் ஆக இல்லை எனவே நீங்கள் அந்த தவறான பாதைகளை கிரிட்டிக்கல் ஆக அடையாளம் காண தேவையற்ற முறையில் முயற்சிக்க வேண்டாம் எனவே இதன் பொருள் என்னவெனில் தவறான பாதைகளை நீங்கள் அடையாளப்படுத்துவது மற்றும் தவறான பாதைகளின் திறமையாக கையாளுதல் அல்லது கணக்கிடுதல் தேவையில்லாமல் நீங்கள் விரும்பவில்லை நிலையான நேரப்பகுப்பாய்வை போல நிலையான தாமத பகுப்பாய்வு உருவாக்கப்படுகின்றன அங்கே தாமத மாதிரி என்பது மோசமான தாமத மாதிரியான நிகழ்வு இது நேரப்பகுப்பாய்வுடன் சிக்கலாக இருக்கின்றது எனவே சரியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் செயல்பாட்டு நேரப்பகுப்பாய்வு என்று அழைக்கப்படும் ஒன்று அங்கே உள்ளது எனவே இது ஒரு கூட்டு சுற்றுத் பிளாக் என்று இதை நீங்கள் அனுமானிக்கிறீர்கள் இங்குள்ள ஃபிளிப் ஃப்ளாப்புகளிலிருந்து வரும் சில தரவுகளிலிருந்து இவை வழங்கப்படுகின்றன மேலும் வெளியிடு இங்குள்ள ஃபிளிப் ஃப்ளாப்களுக்கு செல்கிறது கிளாக் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கும் அளிக்கப்படுகிறது இது ஒரு T என்ற காலகட்டத்தில் உள்ளது நீங்கள் பார்பது என்னவென்றால் கிளாக் இங்கு வந்த பிறகு எந்த ஸ்கியூவும் இல்லை கூட்டுச் சுற்றுடன் உள்ள உள்ளீடுகள் T என்பது 0 க்கு சமம்மனா எல்லா நேரங்களிலும் மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டுள்ளன அதாவது 0 என்பது உள்ளீடு மாற்றங்கள் உருவாகும் இடமாக உள்ளது இப்போது ஒருங்கிணைந்த சுற்றுக்குள் பல பாதைகள் இருக்கக்கூடும் ஏனெனில் சமமற்ற தாமதங்களால் அவை உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பு வெளியீடு மாறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் கூட்டுத் பிளாக்களின் பகுப்பாய்வை செய்ய உள்ளீர்கள் வெளியீடு உறுதிப்படுத்தப் பின்பு நீங்கள் செலவிட வேண்டிய அதிகபட்ச தாமதம் என்ன என்பதைக் கண்டறியவும் எனவே அடுத்த கிளாக் வரும்போது நிலையான உள்ளீடு மதிப்பு நிச்சயமாக இங்கே கிடைக்க வேண்டும் இது அமைக்கப்பட்ட நேரக் கட்டுப்பாட்டை சரியாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இந்த அதிகபட்ச மோசமான கேஸ் தாமத பகுப்பாய்வு பொதுவாக செயல்பாட்டு நேர பகுப்பாய்வில் செய்யப்படுகிறது அதனால் நிலையான நேரப் பகுப்பாய்வியில் நீங்கள் இதேபோன்ற ஒன்றைச் செய்கிறீர்கள் எனவே நேர பகுப்பாய்வில் சில வடிவமைப்பு ஒரு குறிப்பிட்ட நேரக் கட்டுப்பாட்டை பூர்த்திசெய்கிறதா என்பதை நிலையான நேர பகுப்பாய்வைப் போலவே நீங்கள் அடிப்படையில் சரிபார்க்கிறீர்கள் இதையே நீங்கள் கொடுக்கப்பட்ட நெட்லிஸ்ட்டிற்க்கும் தேவையான வருகை நேரத்திற்க்கும் RAT கொடுத்தால் சில சில ஸ்லாக்கு மதிப்புகள் எதிர்மறையாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கின்றனவா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இது எதிர்மறையாக இருந்தால் உங்கள் வடிவமைப்பு இந்த விவரக்குறிப்பை பூர்த்தி செய்யவில்லை என்று அர்த்தம் நீங்கள் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும் இதுதான் நேரப்பகுப்பாய்வின் முக்கிய நோக்கம் எனவே நீங்கள் நேரப்பகுப்பாய்வினுக்கான அடுத்தகட்ட நேர தேர்வு முறையை செய்யும் பொழுது உங்கள் வடிவமைப்பின் கிரிட்டிக்கல் பகுதிகளை அடையாளம் காண்கிறீர்கள் உதாரணத்திற்கு ஸ்லாக்குகள் எதிர்மறையாக இருக்கும் பகுதிகள் முக்கியமான பகுதிகளை நீங்கள் கண்டறிந்தவுடன் அவற்றில் சில மேம்படுத்துதலை செய்கிறீர்கள் அதனால் நீங்கள் அதைச் செய்தவுடன் உங்கள் நேரக் கட்டுப்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் எனவே சரிபார்ப்பு மற்றும் மேம்படுத்துதல்களில் அதிகபட்ச துல்லியம் சிறப்பாக அடைய முடியும் ஏனென்றால் ஒரு தீர்வை நீங்கள் பெறுவீர்கள் அதை நீங்கள் ஒரு சிறிய கட்டத்தில் மறுபடியும் மாற்றியமமைப்பை சரிபார்ப்பீர்கள் எனவே நீங்கள் முந்தைய கட்டங்களில் துல்லியமான மதிப்பீடுகளை பெற்றால் அப்போது நீங்கள் வடிவமைப்பை பெற்றிருக்க முடியும் அது வடிவமைப்பு சுற்று முழுவதும் அது உறுதியாக இருக்கும் எனவே நீங்கள் அதை மாற்றத் தேவையில்லை எனவே நேர பகுப்பாய்வின் அடிப்படைக் கருத்து என்னவென்றால் நீங்கள் அறிந்ததுபோல் அதை சாதாரணமாக naïve apporach அணுகலாம் ஆனால் ஸ்பீஸ் என்பது ஒரு சுற்று உருவகப்படுத்துதல் கருவியாகும் இது மிகவும் துல்லியமானது ஸ்பீஸ் சிலவற்றை மிகச்சரியாக எடுத்துக்கொள்கிறது ஸ்பீஸ் ஒவ்வொரு சுற்று உறுப்புகளான டிரான்சிஸ்டர் காப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ்களுக்கு ஒரு மாடலை நிறுவுகிறது மேலும் ட்ரான்ஸ்மிஷசன் லைன்ஸ் இன்டர்கனெக்சன் முதலியவற்றை அது உருவாக்க முடியும் அங்கே பல்வேறு மாடல்கள் உள்ளன அடிப்படையில் நீங்கள் உங்கள் வடிவமைப்பு அல்லது சுற்று நெட்லிஸ்ட்டை சமமான சுற்றுக்கு மாற்றுகிறீர்கள் இது மின்னழுத்த மூலம் மின்னோட்ட மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலங்கள் R L C மதிப்புகள் முதலியவற்றை அது கொண்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக பாரம்பரிய சுற்று பகுப்பாய்வை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அது பொதுவாக நிறைய கணக்கீடு தேவைப்படுகிறது ஆனால் நன்மை என்னவென்றால் உங்களது சுற்று போதுமான அளவு நன்றாக இருந்தால் நீங்கள் பெறும் முடிவுகள் மிகவும் துல்லியமாக இருக்கும் மேலும் நிஜ மதிப்புடன் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அதை நீங்கள் புனையப்பட்ட சுற்றுகளிலிருந்து அதை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆனால் சுற்று உருவகப்படுத்திலின் சிக்கல் என்பது அது மெதுவாக இருப்பதால்தான் அதாவது அது நிறைய கணக்கீடுகளை செய்கிறது என்பதுதான் பெரிய சுற்றுகளுக்காக உருவகப்படுத்தலை நீங்கள் அளவிடமுடியாது சிறிய அளவிலான சுற்றுகளுக்காக மட்டும் நீங்கள் அதை செய்ய முடியும் எனவே ஸ்பீஸ் உருவகப்படுத்துதல் மிகவும் துல்லியமாக உள்ளது ஆனால் பெரிய சுற்றுகளுக்கு மிகவும் விலை உயர்ந்தது எனவே கேட் அளவு நேரபகுப்பாய்வுக்காக நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அது சமரசமாக உள்ளது தற்பொழுது இந்த உதாரணத்தை பாருங்கள் ஒரு கேட் நிலை நேரப்பகுப்பாய்வை செய்கிறீர்கள் என்றால் அங்கே சில சிக்கல்கள் இருக்கமுடியும் நீங்கள் இந்த சுற்றை பார்க்கிறீர்கள் இந்தச்சுற்று எதை உணர்த்துகிறது அங்கே இரண்டு அண்ட் கேட் உள்ளன அந்த அண்ட் கேட்டின் வெளியீடு என்பது X1 மற்றும் X2 வின் அண்ட் X2 ஆக உள்ளது இந்த Z ம் X1 மற்றும் X2 மற்றும் X1 மற்றும் X2 வின் அண்ட் இந்த பாதை உண்மையில் இந்த அண்ட் கேட்டாக உள்ளது இந்தப் பாதை தேவையற்றது எனவே நீங்கள் இந்த X1 நேரடியாக வைத்திருக்க முடியும் X1 மற்றும் X2 X2 ஆக உள்ளது எனவே கேட் நிலை பகுப்பாய்வு மறுபடியும் ஒரு சாதாரணமாக இருக்கிறது ஏனென்றால் செயல்பாட்டை பார்க்காமல் நீண்ட பாதையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் எனவே நான் சொல்வது என்னவென்றால் எல்லா பாதைகளும் சமிக்ஞை நிகழ்வுகளை பரப்புவதில்லை இந்தப் பாதையில் எந்த சமிக்ஞை நிகழ்வும் பரப்பபடாது இந்தப் பாதையில் அவைகள் பரப்பப்படும் இந்தப்பாதை மிகவும் நீளமான பாதையாக இருந்தது எனவே அது தவறானது என்றால் கேட் நிலை பகுப்பாய்விலிருந்து எந்தவிதமான மதிப்பீட்டை பெறுவீர்கள் இது உங்களுக்கு நீண்ட தாமதங்களை கொடுக்கும் எனவே செயல்பாட்டு நேர பகுப்பாய்வை செய்யும் பொழுதெல்லாம் நேர பகுப்பாய்வை அறிந்து தவறான பாதையை அறிந்திருக்க வேண்டும் அதாவது நீங்கள் தவறான பாதையை அடையாளம் கண்டு அதற்கேற்ப வருகை நேரத்தை கணக்கிடுகிறீர்கள் எனவே Z ல் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பீட்டை பெறுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் டோபோலொஜியைப் பார்த்து அதை தற்பொழுது செய்தால் வருகை நேரங்களில் அதிக மதிப்பை பெறுவீர்கள் ஏனென்றால் தவறான பாதைகளையும் தாங்கள் கருத்தில் கொள்கிறீர்கள் 2 பிட் கேரி ஸ்கிப் ஆடரின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு எளிய எடுத்துக்காட்டு நீங்கள் நெட்டலிஸ்ட் ஐ பார்க்கிறீர்கள் அங்கே 2 ஜோடி உள்ளீடுகள் a0 b0 மற்றும் a1 b1 உள்ளன மற்றும் சில s0 s1 மற்றும் கேரி அவுட் வழங்கப்படுகிறது இப்போது நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் இங்கே ஒரு மல்டிபிளெக்சரை கூடுதலாக வைத்திருக்க முடியும் நீங்கள் கேரி இன்னை எடுத்துச் செல்லலாம் மற்றும் நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் a1 b1 ஐ XOR எடுக்கும் இடத்தில் சுற்று கிடைக்கும் இந்த உள்ளீட்டை a1 b1 இன் XOR மற்றும் a0 b0 இன் XOR ஆக எடுத்துக்கொண்டு அதை தேர்ந்தெடுத்து நிரப்பவும் அதாவது கேரி பிரச்சார நிலையை இது குறிக்கிறது எனவே பிரச்சார நிலையை கொண்டு சென்றால் காணப்பட்டவை அனைத்தும் வெளியீட்டிற்கு பிரச்சாரம் செய்யும் எனவே நீங்கள் இதை செய்தால் நீங்கள் இந்த லயன் உடன் பிரச்சாரத்தை கொண்டு செல்வீர்கள் ஆனால் நீங்கள் இந்த நீளமான பாதையை கணக்கிட்டால் மிக நீளமான பாதை இதுதான் ஆனால் இதை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் உண்மையில் இந்த நீளமான பாதை சூழ்நிலைக்கு இந்த வேகமான பாதை வழியாக கேரி நகரும் இதன் மூலம் ஆனால் இந்த டோபோலொஜியைப் பகுப்பாய்வை பயன்படுத்தி அது அடிப்படை யோசனை என்பதை நீங்கள் அடையாளம் காணமுடியாது எனவே தவறான பாதையை நாம் பகுப்பாய்வு செய்வோம் தற்போது சில அடிப்படை கருத்துக்கள் உள்ளன எனவே ஒரு உள்ளீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட வெளியீட்டிற்கான தாமதத்திற்கு அந்தப் பாதை உண்மையில் காரணமா என்பதை நீங்கள் சரிபார்க்க முயற்சிக்கிறீர்கள் இல்லையாயின் அந்தப் பாதையை கருத்தில் கொள்ள தேவை இல்லை அந்தப் பாதையை நீங்கள் புறக்கணிக்கவும் நீண்ட பாதைகள் தவறான பாதைக்கு ஒத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நீங்கள் சரிபார்க்கவும் அந்த முழுப்பாதையும் தவறாக இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அதன் ஒரு பகுதியாவது தவறாக உள்ளது அந்தப் பாதைகள் தவறானது அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அடையாளம் காணும் வழிகள் உள்ளன நாம் பின்னர் இரண்டு உத்திகளை பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் தாமதத்தை குறைத்து மதிப்பிடுவதை காண்கிறீர்கள் தவறான பாதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சில நேரங்களில் நாம் அதை தாமதப்படுத்துகிறோம் என்று உண்மையாகவே சொல்கிறோம் உண்மையான தாமதம் குறைவாக இருக்க வேண்டும் என்பது சரியல்ல என்பதை நான் கணக்கிடுகிறோம் சில பாதைகள் மூலம் சமிக்ஞையை பரப்புவது தவறானது தவறான பாதையை கண்டுபிடிப்பதற்காக சில புதிய முறைகள் ஒரு குறுகிய பாதை உள்ளது எனது தாமதம் இதுவாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் ஆனால் அந்த நீண்ட பாதையும் சில சந்தர்ப்பங்களில் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும் உங்களைப் போலவே தாமதத்தை குறைத்து மதிப்பிடுவதை திறம்பட அர்த்தப்படுத்துகிறது நீங்கள் ஒரு தாமதத்தை குறைத்து மதிப்பிடும் பொழுதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஏனென்றால் ஒரு சில மீறல்களை நீங்கள் புறக்கணிக்கலாம் அதிக மதிப்பீடு செய்வதில் தாமதம் என்பது விரும்பத்தக்கது அல்ல ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவை இருந்தால் அவற்றை நீங்கள் ஏற்றுக் கொள்ளலாம் ஒரு தவறான முடிவை அது உங்களுக்கு தராது எனவே இங்கே நாம் முன்வைக்கும் ஒரு எளிய முறையானது பூலியன் வேறுபாடு என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் ஒரு பாதையை கருத்தில் கொள்ளுங்கள் f0 f1 f2 fn இவைகள் நோட்ஸ் நீங்கள் f0 உடன் தொடங்குங்கள் f1 f2 என்று fn வரை இருக்கும் இந்த நோட்ஸ் கேட்ஸ் அல்லது செயல்பாட்டு பிளாக்ஸ்களை குறிக்கலாம் இந்த பூலியன் வித்தியாசம் என்ன சொல்கிறது என்றால் அது ஒரு பொதுவான பிளாக் fi என்று எடுத்துக் கொள்வோம் பூலியன் வித்தியாசம் என்ன சொல்கிறது என்றால் f1 மைனஸ் 1 இல் ஒரு சமிக்ஞை மாற்றம் இருந்தால் அப்பொழுது அந்த f1 ன் வெளியீட்டில் ஒரு சமிக்ஞை மாற்றத்தை பெறமுடியும் ஆமாம் அல்லது இல்லை வெளியீட்டினுடைய சில கூட்டுகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தால் அதற்காக இந்த சமிக்ஞை மாற்றம் பிரச்சாரம் செய்யும் அது நல்லது ஆனால் இந்தப் பாதையின் மூலமாகத்தான் f1 மைனஸ் 1 ன் சில ஜோடிகள் இருப்பதை நீங்கள் கண்டால் இந்த சமிக்ஞை f1 பிரச்சாரம் செய்ய முடியாது அதாவது இந்த முழுபாதை ஒரு தவறான பாதை இதன் மூலம் இந்த சமிக்ஞை பிரச்சாரம் செய்ய முடியாது எனவே இதைப்போன்ற ஒவ்வொரு பிளாக்கிற்கும் ஜோடிகளாக பூலியன் வேறுபாட்டை நீங்கள் கணக்கிட்டால் மற்றும் நீங்கள் ஒரு மாற்றம் இங்கே பிரச்சாரம் செய்ய முடியுமென்று நிறுவ முடியாவிட்டால் இந்தப்பாதை தவறானது என்று நீங்கள் சொல்ல முடியும் அது தவறானது எனில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய இயலாது எனவே பூலியன் வேறுபாடு உண்மையில் பிளாக் fi மற்றும் fi மைனஸ் 1 க்கு இடையே இதுபோன்று குறிக்கப்படுகிறது நீங்கள் இந்த டெல் குறியீடு டெரிவேட்டிவ் குறியீடு டெல் fi குறியீடுகளை பயன்படுத்துகிறீர்கள் டெல் fi என்பது fi மைனஸ் 1 ல் ஒரு மாற்றம் இருந்தால் fi இல் மாற்றம் இருக்க முடியுமா எனவே இது லாஜிக் எஸ்பிரஸன் பூலியன் எஸ்பிரஸன் ஆகியவற்றைக் கொடுக்கிறது எனவே நீங்கள் அதை தீர்க்கும் பட்சத்தில் 0 க்கு சமமான பூஜ்ய செயல்பாட்டை நீங்கள் பெற முடியும் அதாவது அது சாத்தியமில்லை அல்லது உள்ளீட்டு மாறிகளில் மாறிகள் அடிப்படையில் நீங்கள் ஒரு எஸ்பிரஸன் பெறலாம் இது எந்த உள்ளீட்டு சேர்க்கைகளுக்கு இது சாத்தியமாகும் என்று உங்களுக்குக் கூறுகிறது எனவே இந்த இறுதி வெளியீடு விவேகமானதாக இருக்கும் f0 ல் மாற்றத்திற்கும் இது விவேகமானதாக இருக்கும் இந்த டெல் fi அனைத்தும் இருந்தால் f0 ஐ மாற்றுவதற்கான உணர்திறன் இருக்கும் மதிப்புகளில் fi என்பது பூஜ்யமற்ற மதிப்புகளைக் கொடுக்கிறது நீங்கள் இந்த தயாரிப்பை எடுத்துக் கொண்டால் இறுதி தயாரிப்பு பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் அந்த அடிப்படை யோசனை எனவே ஒரு எளிய உதாரணத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் ஒரு மல்டிபிளெக்சரினுடைய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் fi ஐ எடுத்துக் கொள்வோம் வெளியீட்டு எஸ்பிரஸன் u மற்றும் v அந்த உள்ளீடாக இருந்தால் s தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும் எனவே s என்பது 0 v ஆக இருந்தால் s என்பது 1 u ஆக இருக்கும் எனவே வெளியீட்டு எஸ்பிரஸன் இந்த s u பிளஸ் s பார் v போல நான் எழுத முடியும் இதேபோல் fj க்கு s 0வாக இருந்தால் 1 என்று எடுத்துக் கொள்ளலாம் எனவே fj ஐ S பார் x பிளஸ் s y என்று எழுத முடியும் நான் டெல் fi டெல் u ஐ ஐ கணக்கிட்டால் டெல் fi டெல் u என்பதுதான் எஸ்பிரஸன் இதைப்போல பூலியன் வேறுபாட்டினுடைய வரையறை இதுவாகும் f-ன் செயல்பாட்டை நான் எதற்கும் குறிப்பிடுகிறேன் எனவே பூலியன் வேறுபாடு டெல் f டெல் என்பது சில உள்ளீட்டு மாறிகள் x ஆக இருக்கிறது என்று நான் சொன்னால் பல உள்ளீடுகள் அங்கே உள்ளன அவற்றில் ஒன்று x ஆகும் இதன் பொருள் 0 க்கு சமமாக x இருக்கிறபொழுது செயல்பாட்டு மதிப்பு பிரத்தியேகமாக அல்லது 1 க்கு x சமமாக இருக்கும்போது செயல்பாட்டு மதிப்பு உள்ளது இதன் பொருள் x மாறினால் f ன் வெளியீடு மாறுகிறதா இந்த எஸ்பிரஸன் x ஐப் பொறுத்தவரை f எவ்வளவு உணர்திறன் கொண்டது என்று உங்களுக்கு உண்மையில் கூறுகிறது இதுதான் பூலியன் வேறுபாட்டினுடைய வரையறை ஆகும் எனவே நாம் இப்பொழுது இங்கே காண்போம் இங்கே டெல் fi டெல் u இருக்கும் நீங்கள் தற்போது அந்த சூத்திரத்தை பயன்படுத்தினால் மற்றும் ஒரு எளிமைப்படுத்துதலை நீங்கள் செய்வீர்களானால் டெல் fi டெல் u s ஆக மட்டும் இருப்பதை நீங்கள் காணமுடியும் இதேபோல் j டெல் fi டெல் u க்காக s பார் ஆகும் எனவே இந்தப்பாதையான u to fi ஐப் பற்றி பேசுகிறோம் அப்பொழுது yx to fj இந்த இரு செயல்பாடுகளுடைய தயாரிப்பை நான் மேற்கொண்டால் s மற்றும் s பார் ரத்து செய்யப்படுவதைக் காண்கிறோம் O ஜீரோ ஆகிறது இதன் பொருள் ஒரு தவறான பாதை என்பதுதான் u இலிருந்து fi மற்றும் fi pi x முதல் fj வரை சமிக்ஞை பரப்ப முடியாது அதாவது பூலியன் வேறுபாடு ஒரு தவறான பாதையை அடையாளம் காண பயன்படுத்தலாம் என்பதற்கு இது ஒரு எளிய எடுத்துக்காட்டு எனவே பாதை உணர்திறன் இல்லாமல் இருக்கிறது மற்றும் அந்த பாதை தவறான பாதையாகவும் உள்ளது நீங்கள் காணும் அடுத்த முறையில் சில கருத்துக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த விரிவுரையில் சில கருத்துகளையும் வரையறைகளையும் அறிமுகப்படுத்துவோம் ஒவ்வொரு எளிய கேட் க்கும் கட்டுப்படுத்தும் மதிப்பு மற்றும் கட்டுப்படுத்தாத மதிப்பு எனப்படும் ஒன்றை நாம் வரையறுக்கிறோம் கட்டுப்படுத்தப்படும் மதிப்பு என்பது உள்ளீடுகளின் ஒன்றின்மீது இந்த மதிப்பு பயன்படுத்தப்பட்டால் அது வெளியீட்டை தனித்துவமாக தீர்மானிக்கும் கட்டுப்படுத்தப்படாத மதிப்பு என்பது அந்த வழியல்ல கட்டுப்படுத்தப்படும் மதிப்பு மற்றும் உள்ளீடு கேட்ஸ் னுடைய வெளியீட்டை தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மற்ற உள்ளிட்டுகளிலிருந்து சுயேட்சையானது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்னிடம் 3 உள்ளீடு அண்ட் கேட் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த உள்ளீட்டை நாம் கருதுகிறோம் இந்த உள்ளீட்டுக்கு நான் 0 விண்ணப்பித்தால் வெளியீடு என்னவாயிருக்கும் மற்ற இரண்டு உள்ளீடுகளை பொருட்படுத்தாமல் அந்த வெளியீடு 0 ஆக இருக்கும் எனவே நான் a 1 ஐப் பயன்படுத்தினால் இங்கே 0 கட்டுப்படுத்தா உள்ளீடாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அப்பொழுது இந்த வெளியீட்டுடன் நான் சொல்ல முடியாது மற்ற உள்ளீடுகளின் மீது அடுத்த வெளீயிடு சுயேச்சையாக இருக்கும் அதாவது ஒரு கட்டுப்படுத்த முடியாத மதிப்பாக இருக்கிறது இதேபோல் ஒரு OR கேட் டுக்காக இது ஒரு உள்ளீடு அல்லது கேட் என்று மீண்டும் கூறுவோம் எனவே நான் a 1 ஐப் பயன்படுத்தினால் அப்போது மற்றவைகளை பொருட்டுப்படுதம்மால் வெளியீடு 1 ஆக இருக்கும் ஒரு OR க்காக இது ஒரு கட்டுப்படுத்தும் மதிப்பாகும் இது மதிப்பைக் கட்டுப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தாத மதிப்பிற்க்கு அப்பாற்பட்ட பொதுக் கருத்தாக உள்ளது எனவே அந்த பூலியன் வேறுபாடு கருத்தை பின்பற்றுகிறது a b ஐ நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே இது AND ஆகும் எனவே டெல் f டெல் a என்னவாக இருக்கும் ஒரு கணக்கீட்டை நாம் செய்வோம் 2 உள்ளீடு AND கேட் ab என்று சொன்னால் வெளியீடு f ab க்கு சமமாக இருக்கும் எனவே f ன் பூலியன் வேறுபாட்டை நான் கணக்கிட்டால் a ஆக இருக்கும் எனவே x என்பது 0 க்கு சமம் என்ற வரையறையை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் a ஆனது 1 க்கு சமமாக இருக்கும் பொழுது a ஆனது 0 XOR க்கு சமமாகும் எனவே a என்பது 0 க்கு சமமாக இருக்கும் போது அந்த முழு செயல்பாடு 0 XOR ஆக இருக்கிறது a என்பது 1 க்கு சமமாக இருந்தால் செயல்பாடு b ஆக இருக்கிறது 0 XOR b என்பது b ஆக உள்ளது எனவே டெல் f டெல் a என்பது b டெல் g டெல் a என்பது b பார் எனவே இது உண்மையில் உணர்திறனுக்கான நிபந்தனையை உங்களுக்கு அளிக்கிறது எனவே டெல் f டெல் a ஆனது b க்கு சமமாகும் அதாவது நான் விரும்பினால் a என்பது மாறுபடும் உரிமையாக இருக்கும் எனவே a லிருந்து b க்கு சமிக்ஞை பரப்புதலின் நிலை என்னவாக இருக்கிறது அப்பொழுது இந்த நிபந்தனை உண்மையாக இருக்க வேண்டும் அதாவது b ஆனது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த செயல்பாடு உண்மையாக இருக்க வேண்டும் எனவே b ஆனது 1 ஆக இருந்தால் ஒரு சமிக்ஞை மாற்றம் மட்டுமே இங்கு பரப்பப்படும் இதேபோல் ஒரு OR கேட் க்காக நீங்கள் இதேபோன்ற கணக்கீட்டைச் செய்தால் டெல் f டெல் a ஆனது ஒரு b பார் ஆக இருக்கும் என்பதைக் காண்பீர்கள் அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக இந்த சமிக்ஞையை பரப்ப நீங்கள் விரும்பினால் உங்களது b பார் உண்மையாக இருக்க வேண்டும் அதாவது b ஆனது 0 ஆக இருக்க வேண்டும் இது சமிக்ஞை பரப்புதலுக்கான நிபந்தனையை உங்களுக்கு வழங்குகிறது இதை நம்முடைய அடுத்த முறையில் நாம் பயன்படுத்துவோம் அதை பின்னர் நாம் விவாதிப்போம் இந்த படத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் நான் அடிப்படை கேட்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்தாத மதிப்புகளை காண்பிக்கிறேன் AND கேட்க்கான கட்டுப்படுத்தும் மதிப்பு 0 கட்டுப்படுத்தப்படாத மதிப்பு 1 என்பதை அறிவோம் OR கேட்க்கான கட்டுப்படுத்தும் மதிப்பு 1 கட்டுப்படுத்தப்படாதது மதிப்பு 0 என்பதை அறிவோம் NAND கேட்க்கான கட்டுப்படுத்தும் மதிப்பு 0 கட்டுப்படுத்தப்படாதது மதிப்பு 1 என்பதை அறிவோம் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் அடுத்த சொற்பொழிவில் கேட்கள் முழுவதும் ஒரு சமிக்ஞையை உணர ஒரு வழிமுறையைப் பார்க்க இருக்கிறோம் அதற்கு நமக்கு இந்த கருத்துக்கள் தேவை இத்துடன் இந்த விரிவுரையின் இறுதிக்கு நாம் வருகிறோம்